உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக முந்தைய வகுப்பில் புதிய பரவலை நாம் அறிமுகப்படுத்தினோம் அது வேய்புல் பரவல் என்று அழைக்கப்படுகிறது நாம் அதைத் தொடருவோம் வேய்புல் மிகவும் பயனுள்ள பரவலாகும் இது ஒரு பாகத்தின் நம்பகத்தன்மையை அளிக்கிறது எடுத்துக்காட்டாக பையோமெட்டீரியல் இதனைத் தரக் கட்டுப்பாட்டில் பயன்படுத்த முடியும் நீங்கள் சில பொருள்களை தயாரிக்கிறீர்கள் தோல்வி விகிதம் என்ன என்பதை அறிய நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு பொருளும் எப்போது சராசரியாக தோல்வியடையும் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் இது நேரத்தைப் பொருத்த தோல்விக்கான தரவு தோல்வியடைய எவ்வளவு காலம் ஆகும் நீங்கள் இந்த வகை கணக்கீட்டை செய்யலாம் எனவே 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் நீங்கள் எடுப்பீர்களா வேய்புல் பரவல் சார்பு அல்லது மன்னிக்கவும் வேய்புல் நிகழ்தகவு திண்மை சார்பில் 3 அளவுருக்கள் உள்ளன அதுவே வடிவம் அளவுகோள் என்பது மற்றும் மற்றொன்று இடம் அல்லது தாங்குநிலை மற்றும் நிகழ்தகவு திண்மை சார்பு இது போல் தெரிகிறது நாம் என செய்ய முடியும் பின்னர் அது 2 அளவுரு திண்மை செயல்பாடாக மாறும் மற்றும் என்பது உங்கள் வடிவம் மற்றும் என்பது உங்கள் அளவுகோள் இரண்டும் எதிர்மறையானவை அல்ல அதாவது அவை இருக்க முடியாது அவை 0 வளைவு எப்படி இருக்கும் என்பதை வடிவ அளவுரு உங்களுக்குக் கூறுகிறது ஏறக்குறைய 3 இல் என்றால் வேய்புல் பரவல் வேய்புல் பரவல் பார்ப்பதற்கு இயல்நிலைப் பரவல் போன்றுத் தெரிகிறது இது 1 25 ஆக இருந்தால் அது வலதுபுறம் வளைந்திருக்கும் மற்றும் அது 10 போன்ற பெரிய எண்ணிக்கையாக இருந்தால் அது இடதுபுறமாக வளைந்திருக்கும் எனவே இது வலது புறம் சாய்ந்துக் கொண்டிருக்கிறது இடது புறம் பக்கம் சாய்ந்துக் கொண்டிருக்கிறது பின்னர் நாம் நிகழ்தகவைப் பார்த்தால் இது நம்பகத்தன்மையற்றது என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இங்கு நேரம் இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு 1 இதுபோன்று செல்கிறது இது அடுக்குக்குறி பரவல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நிலையான தோல்வி விகிதம் 1 உங்களுக்குத் தெரியும் இதுபோன்று தோல்வி விகிதம் குறைந்து வருகிறது அதாவது நேரத்துடன் தோல்வி விகிதம் குறைகிறது மற்றும் 1 மற்றும் 3க்கு தோல்வி விகிதம் அதிகரிக்கிறது அதாவது தோல்வி விகிதம் நேரத்துடன் அதிகரிக்கிறது பொதுவாக இது போன்று நாம் பல நிலைமைகளில் கவனிப்போம் உண்மையில் ஏனெனில் வழக்கமான பயன்பாட்டில் உண்டாகும் சேதம் மற்றும் பல காரணிகளால் தோல்வி விகிதம் நேரத்துடன் அதிகரித்துக்கொண்டே போகிறது வயதாகிவிட்டது நாம் சில சமயங்களில் அதை வயதாகிவிட்டது என்று அழைக்கிறோம் சரிதானே வயது காரணமாக உபகரணங்கள் தோல்வியடையும் நிகழ்தகவும் தொடர்ந்து மேலே செல்கிறது நாம் ஐ நிலையாக வைத்துக்கொண்டு ஐ மாற்றிக் கொண்டே இருந்தால் வரைபடம் வலதுபுறமாகத் தள்ளப்படுவதைக் காண்கிறோம் எனவே சராசரி மதிப்பு வலதுபுறம் தள்ளப்படுவதோடு உச்சிமுனையும் குறைந்து கொண்டே செல்கிறது இதை நீங்கள் மிகத் தெளிவாக காணலாம் எனவே உச்சிமுனையும் குறைகிறது மற்றும் சராசரி வலதுபுறம் தள்ளப்படுகிறது பெரிய எனில் நாம் தோல்வி விகிதத்தை நீட்டிக்க முயற்சிக்கிறோம் அதுதான் உண்மையில் அதன் அர்த்தம் அடுத்தது தாங்குநிலை அது என்ன செய்கிறதென்றால் அது முழு வரைபடத்தையும் வலதுபுறம் நகர்த்துகிறது அதாவது நான் சொல்வது என்னவென்றால் வலதுபுறத்தில் அது நகருகிறது நீங்கள் காண்பதுபோல் எனில் வரைபடம் மூலத்திலிருந்து தொடங்கும் அதேநேரம் மற்ற க்கு அது அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து தொடங்கி செல்லும் அதை மட்டுமே செய்யும் முழுவதையும் நகர்த்துவது எனவே ஆனது நேரத்தின் அலகுகளைக் கொண்டுள்ளன உங்கள் யும் நேரத்தின் அலகுகளைக் கொண்டுள்ளன இரண்டுமே நேரத்தின் அலகுகள் நேரம் என்பது மணிநேரம் அல்லது வாரம் அல்லது நிமிடங்கள் அல்லது ஆண்டுகள் மற்றும் பலவாக இருக்கலாம் உண்மையில் 4100 பரவல் போன்ற 2 அளவுரு வேய்புல்லானது 3 அளவுரு 4100 30 போலவே இருக்கிறது இங்கு இந்த 30 இது செய்யும் எல்லாமே அது வரைபடத்தை 0 இலிருந்து அதாவது மூலத்திலிருந்து 30க்கு மாற்றுகிறது வேய்புல் பரவல் என்பது வளைவு தரவுகளின் விஷயத்தில் இயல்நிலைப் பரவலுக்கு மாற்றாகும் உங்களிடம் ஒரு வளைவு தரவு இருந்தால் அதற்காக நாம் வேய்புல் பரவலைப் பயன்படுத்தலாம் மற்றும் அடுக்குக்குறி பரவல் என்பது வேய்புல் பரவலின் ஒரு சிறப்பு நிகழ்வாகும் ஏனெனில் அடுக்குக்குறி பரவல் நாம் எனச் சொல்கிறோம் நமக்கு நிலையான தோல்வி விகிதம் உள்ளது ஆனது நேரத்திற்கு இருக்கும் அதே அலகினைக் கொண்டுள்ளது இது உங்களுக்குக் கூறுகிறது ஆனது தோல்விக்கான ஆரம்ப நேரத்தின் மதிப்பீட்டைத் தருகிறது நான்என்பது 10 எனச் சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நாம் உங்கள் பாகங்களில் ஒன்று 10 மணி நேரத்திலிருந்து தோல்வியடையும் என்று சொல்ல முடியும் இது தோல்விக்கான ஆரம்ப நேரம் ஒரு எதிர்மறையானது சோதனையின் தொடக்கத்திற்கு முன்பேயும் தோல்விகள் நிகழ்ந்திருப்பதைக் குறிக்கலாம் அதாவது ஆனது எதிர்மறையாக இருந்தால் வரைபடமானது மூலத்திற்குக் கீழே வேறு ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து தொடங்குகிறது வெளிப்படையாக இதன் பொருள் நாம் சோதனையைத் தொடங்குவதற்கு முன்பே தோல்வி ஏற்பட்டுள்ளது ஆகும் இவைதான் வேய்புல் பரவலில் இருக்கும் 3 அளவுருக்கள் மற்றும் இவை இந்த 3 அளவுருக்களின் பொருள் ஆகும் நாம் இன்னும் சில சொற்களைப் பார்ப்போம் வேய்புல் நம்பகத்தன்மை செயல்பாடு என்று ஒன்று உள்ளது வேய்புல் நம்பகத்தன்மை செயல்பாடு அதேசமயம் நான் தாங்குநிலையை அகற்றி அதை 0 என வைத்தால் நீங்கள் பின்வருமாறு முடிப்பீர்கள் அதை எப்போது பயன்படுத்துவது நம்பகத்தன்மை செயல்பாடு தோல்வி விகிதம் சராசரி இடைநிலை மற்றும் அந்த வகையான நிலைமை போன்ற நம்பகத்தன்மை அளவீடுகளைப் பெற இது பயன்படுத்தப்பட முடியும் 0க்கும் 1க்கும் இடையில் இருந்தால் R குறைகிறது 1 எனில் R நேரத்துடன் இதுபோன்று குறைகிறது எனவே எந்தவொரு பாகத்தின் நம்பகத்தன்மையும் நேரத்துடன் ஒருபோக்காக குறைந்து கொண்டே இருக்கும் அது வெளிப்படையானது சரிதானே உங்கள் வீட்டில் கூட நீங்கள் விளக்கை வைத்திருக்கிறீர்கள் புதிய ஒளிவிளக்கில் நம்பகத்தன்மை மிக அதிகமாக உள்ளது 1 அல்லது 2 ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் மிகவும் பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் ஒளிவிளக்கானது தோல்வியடையக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது உண்மைதான் உங்கள் மொபைல் ஃபோன்களுடனும் கூட எந்தவொரு பொருளுடனும் பொதுவாக நம்பகத்தன்மை 1 எனும்போது ஒருபோக்காகக் குறைந்து கொண்டே இருக்கும் 1 எனும்போது நம்பகத்தன்மை குறைகிறது எனவே 1 எனும்போது நம்பகத்தன்மை R குறைகிறது பின்னர் அதுவும் அதிகரிக்கலாம் ஆனது நாம் ஆனது 0 5 எனக் கொண்டிருந்தால் அதாவது 1 எனில் அது குறைகிறது ஆனால் பின்னர் அது ஒருவிதமாக நிலைப்படுத்தப்படுகிறது எனவே சில நேரங்களில் மிக மிகப் பழைய தொலைக்காட்சி வேலை செய்வதை நாம் காண்கிறோம் சிறிது நேரம் கழித்து அது எவ்வளவு காலமாக வேலை செய்கிறது என்பது உங்களுக்குத் தெரியாது அது ஆனது இந்த வகை எண் 0 1 க்கு சமமாக இருக்க முடியும் வேய்புல் தோல்வி விகிதம் என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல் உள்ளது இது வேய்புல் தோல்வி விகித செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது இது இதுபோன்று வழங்கப்படுகிறது

முந்தைய வினாவில் இந்த தொடர்பினால் வழங்கப்பட்ட நம்பகத்தன்மையைப் பார்த்தோம் அதேசமயம் இது வேய்புல் தோல்வி விகிதமாகும் இது இந்த தொடர்பு தோல்வி விகித செயல்பாட்டால் வழங்கப்படுகிறது இது மற்றும் ஆகியவற்றின் கலவையாகும் என்பது உங்கள் நம்பகத்தன்மை செயல்பாடு மற்றும் என்பது உங்கள் உண்மை வேய்புல் பரவலாகும் எனவே என்பது உங்கள் தோல்வி விகித செயல்பாடாகும் அதாவது இங்கு நேரத்தின் செயல்பாடு போன்று இது நேரத்தில் ஏற்படும் தோல்வியாகும் இது தோல்வி விகித செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனும்போது வெளிப்படையாக அது கீழே கீழே மற்றும் இன்னும் கீழே செல்லும் தோல்வி விகிதம் அதன் நேரத்தைக் குறைக்கும் ஆரம்பத்தில் இது மிகவும் தோல்வியடையக்கூடும் தோல்வி விகிதம் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் மிக நீண்ட காலத்திற்குப் பிறகு தோல்வி விகிதம் மிகக் குறைவாகும் உண்மையில் ஆனால் எனும்போது தோல்வி விகிதம் நிலையானது இது நிலையான தோல்வி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் என இடும்போது இது 0 ஆக வரும் எனவே முழு பதமும் 1ஆக வருகிறது நம்மிடம் இருப்பது இது இப்படியே செல்கிறது இப்போது எனில் பிறகு இங்கு தோல்வி அதாவது இந்த பதங்கள் வர்க்கமாக மாறும் வெளிப்படையாக இது இந்த வகை வடிவத்தை எடுக்கும் இது வியத்தகு முறையில் அதிகரித்து வருகிறது அதாவது தோல்வி விகிதம் நேரத்துடன் அதிகரிக்கிறது ஆரம்பத்தில் நேரத்திற்கு 2 வினாடிக்கு 2 அல்லது வாரத்திற்கு 2 அல்லது அதனைப்போன்று என ஏதேனும் ஒரு பொருள் தோல்வி விகிதத்தைக் கொண்டிருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நேரம் அதிகரிக்க அது வியத்தகு முறையில் மிக அதிகமாக இருக்கலாம் இது ஒரு நிமிடத்திற்கு 2 தோல்விகளில் இருந்து நிமிடத்திற்கு 100 தோல்விகளுக்கு செல்லக்கூடும் ஏனெனில் தோல்வி விகிதத்தில் கூர்மையான அதிகரிப்பு உங்களுக்குக் கிடைக்கும் இது தோல்வி விகிதம் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது இதுவும் மிக முக்கியமானது மற்றும் முந்தையது நம்பகத்தன்மை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது பொருள் எவ்வளவு நம்பகமானது இதை 1 இலிருந்து கழிப்பதன் மூலம் நம்பமுடியாததையும் நாம் கணக்கிடலாம் ஆனால் முந்தையது இந்த குறிப்பிட்ட வரைபடமானது வேய்புல் 2 அளவுரு அல்லது 3 அளவுரு வேய்புல் விநியோக செயல்பாடு எனப்படுகிறது வேய்புல் பரவல் நிகழ்தகவு செயல்பாடு நாம் வினாக்களைப் பார்க்கத் தொடங்கும் போது இவை அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் தோல்வியின் சராசரி நேரம் MTTF எனப்படும் மற்றொரு சொல் உள்ளது தோல்விக்கான சராசரி நேரம் சராசரி நேரம் என்ன மருத்துவத்தில் நீங்கள் மருந்து கண்டுபிடிப்பைச் செய்யும்போது 50 புற்றுநோய் செல்கள் இறக்கும் செறிவு என்று நாம் சொல்கிறோம் இதை நாம் IC 50 என்று அழைக்கிறோம் குறிப்பிட்ட செறிவில் 50 பாக்டீரியா வளர்ச்சியைத் தடுக்கிறது இதை IC 50 என்று அழைக்கிறோம் குறிப்பிட்ட செறிவில் 50 விலங்குகள் இறக்கின்றன இதை ID 50 ஆபத்தான அளவு 50 என்று அழைக்கிறோம் எனவே இதைப் போலவே இந்த சூத்திரத்திலிருந்து 50 வாழ்க்கையையும் கணக்கிட முடியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட சமன்பாடு தோல்விக்கான சராசரி நேரத்தை உங்களுக்கு வழங்குகிறது நம்மிடம் ஒரு உள்ளது நம்மிடம் ஒரு உள்ளது நம்மிடம் ஒரு உள்ளது எனவே தோல்வி விகிதம் என்ன 50 க்கு தோல்வி விகிதம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் இந்த வகை தொடர்பைக் கொண்டு நிறைவு செய்வீர்கள் சரிதானே இப்போது இது சராசரி நேரம் என அழைக்கப்படுகிறது சராசரி நேரம் இது ஒரு செயல்பாடு மற்றும் செயல்பாடு இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது எனவே நீங்கள் அதைப் பற்றி பதற்றமடைய வேண்டியதில்லை ஏனென்றால் ஒரு அட்டவணை இருக்கிறது அது உங்களுக்குத் தருகிறது 1 என்பது 0 காரணியாலானது அதாவது 1 2 என்பது 1 காரணியாலானது அதாவது 1 3 என்பது 2 காரணியாலானது அதாவது 2 4 என்பது 3 காரணியாலானது அதாவது 3 2 6 ஆகும் மற்றும் பல உண்மையில் 0 என்பது 1 காரணியாலானது இது முடிவிலியாகும் மற்றும் 1 என்பது - 2 காரணியாலானது மீண்டும் இது முடிவிலியாகும் மற்றும் பல உண்மையில் நாம் இந்த குறிப்பிட்ட அட்டவணையைப் பயன்படுத்த முடியும் மற்றும் நமது கணக்கீடுகளைச் செய்ய முடியும் அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை ஏனென்றால் நாம் மேலும் செல்லும்போது சில வினாக்களையும் பார்க்கப் போகிறோம் எக்செல் செயல்பாடு ஒன்று உள்ளது இது வேய்புல் ஒட்டுமொத்தம் என்று அழைக்கப்படுகிறது எனவே α மற்றும் β வடிவம் மற்றும் அளவுகோள் அளவுருக்கள் இங்கே அவை வெவ்வேறு பெயரை பயன்படுத்துகின்றன வடிவம் மற்றும் அளவுகோள் அளவுருக்கள் நமது உண்மையான வினாவில் சிக்கலில் நாம் வடிவம் மற்றும் அளவுகோள் அளவுருக்களைப் பயன்படுத்தினோம் β மற்றும் ஆனால் எக்செல்லில் நீங்கள் இதை α β என்று அழைக்கிறீர்கள் எந்த பிரச்சினையும் இல்லை எனவே x என்பது நீங்கள் கணக்கிட விரும்பும் மதிப்பு வேய்புல் கண்டிப்பாக ≥ 0 ஒட்டுமொத்தம் உண்மை அல்லது பொய்யாக இருக்க வேண்டும் நாம் அதை பொய் என்று கொடுத்தால் அது உங்களுக்கு x இல் நிகழ்தகவு திண்மை செயல்பாட்டு மதிப்பு xஇல் f ஐத் தருகிறது நாம் உண்மை என்று கொடுத்தால் அது x இல் வேய்புல் ஒட்டுமொத்த பரவல் செயல்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் உண்மையை வழங்கினால் அது ஒட்டுமொத்தத்தை தருகிறது நீங்கள் பொய்யைக் கொடுத்தால் அது உண்மையான மதிப்பைக் கொடுக்கும் நாம் மேலும் செல்லும்போது சில வினாக்களைப் பார்க்கிறோம் நாம் இங்கு நிறைய சொற்களை வரையறுத்துள்ளோம் ஒன்று தோல்விக்கான சராசரி நேரம் என்றழைக்கப்படுகிறது மற்றொன்று வேய்புல் தோல்வி விகித செயல்பாடு என்றழைக்கப்படுகிறது மற்றொன்று வேய்புல் நம்பகத்தன்மை செயல்பாடு என்றழைக்கப்படுகிறது விஷயங்களை மிகவும் தெளிவுபடுத்தும் சில வினாக்களைப் பார்ப்போம் ஒரு செயற்கை வால்வின் தோல்வி நேரமானது அளவுகோல் 2000 மற்றும் வடிவம் 2000 என்கிற வேய்புல் பரவலைப் பின்பற்றுகிறது வடிவம் 0 5 அளவுகோள் 2000 ஆகும் அளவுகோள் என்பது வடிவம் என்பது β இது 2000 மற்றும் 0 5 என வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செயற்கை வால்வுகள் 4000 மணி நேரங்களுக்கும் மேலாக நீடிக்கும் நிகழ்தகவு என்ன மற்றும் இப்போது தோல்விக்கான சராசரி நேரம் என்ன எனவே செயற்கை வால்வு 4000 மணி நேரங்களுக்கும் மேல் நீடிக்காது என்ற நிகழ்தகவு நாம் வேய்புல்லைக் கணக்கிட முடியும் x மதிப்பு என்பது 4000 மற்றும் நீங்கள் பார்ப்பதுபோல் முதலில் இருப்பது வடிவம் இரண்டாவது அளவுகோள் வடிவம் என்பது 0 5 அளவுகோள் என்பது 2000 பின்னர் நீங்கள் உண்மை என்று வழங்கினால் அது தோல்விக்கான மொத்த நிகழ்தகவைக் கொடுக்கும் அதிகமாக நீடிக்கக்கூடிய நிகழ்தகவைக் கணக்கிட நீங்கள் விரும்பினால் நாம் 1 இலிருந்து கழிக்க வேண்டும் எனவே நிகழ்தகவு என்பது 24 3 நிமிடங்கள் மன்னிக்கவும் 24 திரை 4000 மணி நேரம் நீடிப்பதற்கான நிகழ்தகவு 0 243 ஆகும் நாம் எக்செல் செயல்பாட்டையும் பார்ப்போம் வேய்புல் என்று சொல்கிறோம் முதலில் திரையானது 4000 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் நிகழ்தகவு என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் எனவே 4000 என்பது முதல் பதம் கமா வடிவம் முதலில் நாம் வடிவத்தை கொடுக்க வேண்டும் பின்னர் நாம் அடுத்ததாக அளவுகோளை கொடுக்க வேண்டும் பின்னர் நாம் இதை உண்மையானது என்று தருகிறோம் ஏனெனில் நாம் மொத்தத்தை பெற விரும்புவதால் அது உங்களுக்கு 0 7563ஐத் தருகிறது இந்த வினா கடைசியாக அளிக்கும் நிகழ்தகவு குறைவான தோல்வியின் நிகழ்தகவு இதன் மூலம் வழங்கப்படுகிறது ஏனென்றால் நாம் வேய்புல்லைப் பார்த்தால் இது உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பரவல் மதிப்பை வழங்குகிறது கடைசியாக நாம் செய்ய வேண்டியது 1 இது 1 இது உங்களுக்கு 0 243 ஐக் கொடுக்கும் அதாவது இந்த செயற்கை வால்வுகள் குறைந்தது 4000 மணிநேரம் நீடிப்பதற்கான நிகழ்தகவு 0 243 ஆல் வழங்கப்படுகிறது தோல்விக்கான சராசரி நேரம் என்ன நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இங்கே மீண்டும் ஒரு சூத்திரம் உள்ளது அதாவது தோல்விக்கான நேரம் இந்த சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது எனவே இதன் செயல்பாடானது 1 ÷1 0 5 என்று கொடுக்க முடியும் என நாம் கூறுவோம் மற்றும் பின்னர் இதுதான் வால்வு நாம் இந்தக் குறிப்பிட்ட இங்கேயுள்ள வைப் புறக்கணிப்போம் மற்றும் பிறகு இங்கே இந்த 2000த்தை இடுவோம் எனவே மணிநேரங்கள் இந்த β வானது இந்த β விலிருந்து வேறுபட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த β வானது இங்கிருக்கும் நமது βவிலிருந்து வேறுபட்டது எனவே வானது இந்த β தான் என குழப்பமடைய வேண்டாம் நாம் என்ன செய்வோம் எனில் நம்மிடம் இங்கே 2000 உள்ளது பின்னர் செயல்பாடு ஏனெனில் சமன்பாடு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே நாம் இந்த சிறிய ஐப் புறக்கணிப்போம் எனவே நம்மிடம் இது பெருக்கல் 1 by β1இன் காமா செயல்பாடு இருக்கும் 1 1 0 5 இன் செயல்பாடு மற்றும் நீங்கள் அறிந்ததுபோல் 1 1 0 5 என்பது 2 1 என்பது 3 என்பதுதானே தவிர வேறொன்றுமில்லை 3இன் வானது 2 ஆல் வழங்கப்படுகிறது மேலும் பின்னர் இந்த பக்கத்தில் இங்கே 2000 எனவே 2000 2 என்பது 4000 மணிநேரங்கள் தோல்விக்கான சராசரி நேரம் 4000 மணிநேரங்கள் உண்மையில் எனப்படும் கட்டளையையும் நாம் எக்செல்லில் பயன்படுத்தலாம் இதுவும் உண்மையில் அதே விஷயத்தை கணக்கிட பயன்படுத்த முடியும் நான் மீண்டும் ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன் இந்த சூத்திரத்தால் வழங்கப்பட்ட தோல்விக்கான சராசரி நேரத்தை நாம் வைத்திருக்கிறோம் நீங்கள் 2 அளவுரு வேய்புல்லை விரும்பினால் இந்த ஐ புறக்கணிக்கலாம் இந்த ஆனது நான் சொன்னதுபோல் அளவுகோளே தவிர வேறு ஒன்றும் இல்லை β என்பது ஒரு வடிவம் நனது வினாவில் அளவுகோள் 2000 மணிநேரங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது வடிவம் 0 5 ஆல் வழங்கப்படுகிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் 2000 ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள்இங்கு 1 0 5 1க்கு ன் செயல்பாடு அது என வரும் மற்றும் ஆனது 2 காரணி மூலமாக கொடுக்கப்பட்டது அதாவது 2 மற்றும் உங்கள் அளவுகோள் என்பது 2000 எனவே 2000 2 அது உங்களுக்கு 4000 மணிநேரங்களைத்தரும் தோல்விக்கான சராசரி நேரம் 4000 மணிநேரங்கள் உங்களுக்கு புரிகிறதா மேலும் நான் சொன்னது போல் GAMMALN என்கிற ஒரு கட்டளை உள்ளது இதனையும் எச்செல்லுடன் இணைத்து பயன்படுத்தலாம் இதை நீங்கள் இணைக்கும்போது காமா l nஇன் x அடுக்குக்குறி உங்களுக்கு அதே விடை கிடைக்கும் இந்தக் குறிப்பிட்ட வினாவில் செயற்கை வால்வு 4000 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் நிகழ்தகவைப் பார்க்க நாம் முயற்சிக்கிறோம் மற்றும் நீங்கள் பார்ப்பதுபோல் செயற்கை வால்வுகள் 4000 மணி நேரத்திற்கும் குறைவாக தோல்வியடையும் நிகழ்தகவு 75 சதவீதமாக இருக்கும் எனவே 1 - இந்த 75 ஆனது சுமார் 24 3 ஆக இருக்கும் பின்னர் தோல்விக்கான சராசரி நேரம் நாம் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைப் பயன்படுத்தினோம் நாம் இந்த ஐ நீக்குகிறோம் இதனை 0 என அழையுங்கள் நம்மிடம் அளவுகோள் காரணி இருக்கிறது நம்மிடம் வடிவ காரணி இருக்கிறது ஈனவே இந்த அளவுகோள் காரணி 2000 மணிநேரங்களால் வழங்கப்படுகிறது வடிவ காரணி 0 5 ஆல் வழங்கப்படுகிறது நாம் சொல்கிறோம் 2000 ஆனது 1 1 0 5இன் செயல்பாட்டால் பெருக்கப்படுகிறது மற்றும் 3இன் செயல்பாடு என்பது 2 காரணியாகும் ஆகவே 2000 2 அதாவது 4000 மணிநேரங்கள் என்பது சராசரி MTTF தோல்விக்கான சராசரி நேரம் இந்த வகையான வினாக்களைச் செய்வது எப்படி என்பதை நான் புரிந்துகொள்கிறேன் உண்மையில் அவை தீர்ப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதை மறக்ககூடாது எக்செல்லிலும் இந்த வேய்புலைப் பயன்படுத்தி நாம் செய்யலாம் ஆனால் வேய்புல் எக்செல் MTTF வகை கணக்கீட்டைச் செய்ய முடியாது MTTF ஐப் பொறுத்தவரை x மற்றும் GAMMALN ஆகிய 2 கட்டளைகளை ஒன்றிணைத்து MTTF ஐப் பெறலாம் ஆனால் MTTF ஐ செய்வது மிகவும் கடினம் அல்ல ஏனெனில் இந்த அட்டவணையைப் பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு எண்களின் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது 1இன் என்பது 1 மற்றும் பல உண்மையில் தோல்விக்கான சராசரி நேரத்தைப் பார்ப்பதும் செயற்கை வால்வு 4000 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிப்பதற்கான நிகழ்தகவைக் கணக்கிடுவதும் உங்களுக்கு மிகவும் எளிமையானது மற்றும் நேரடியானது நீங்கள் பார்ப்பதுபோல் இது மிகவும் பயனுள்ள வகை பரவலாகும் இது உண்மையில் பல்வேறு நிலைமைகளுக்குப் பயன்படுத்த முடியும் நாம் இப்போது தொடரலாம் உங்களிடம் இந்த அளவுருக்கள் உள்ளன நம்மிடம் அளவுகோள் அளவுரு வடிவ அளவுரு மற்றும் பிற மூன்றாவது சிறிய அளவுரு உள்ளன இவை அனைத்தையும் எவ்வாறு மதிப்பிடுவது வெவ்வேறு அணுகுமுறைகள் உள்ளன அவற்றின் மூலம் நீங்கள் மதிப்பிட முடியும் ஒன்று நிகழ்தகவு வரைவு என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று தரவரிசை உடன்தொடர்பு அல்லது குறைந்தபட்ச வர்க்க அணுகுமுறை என அழைக்கப்படுகிறது உச்சபட்ச வாய்ப்பு மதிப்பீடு பேயேசியன் மதிப்பீட்டு முறை மற்றும் பல முறைகள் உள்ளன ஆனால் இதுவே அளவுரு மதிப்பீட்டிற்கான மிக எளிதான நிகழ்தகவு வரைவுசெய்தலுக்கான குறைந்தபட்ச தீவிர கணிதரீதியாலான முறை இது மிகவும் எளிதானது மற்றும் இது இந்த செயல்பாட்டை நேரியல் செய்ய முயற்சிக்கிறது பின்னர் அது கணக்கிட முயற்சிக்கிறது எனவே தரவுகளிலிருந்து அளவுகோல் அளவுரு மற்றும் வடிவ அளவுருவை எவ்வாறு கணக்கிடுவது அதுவே கேள்வி உண்மையில் இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையால் ஒருவர் அதைச் செய்ய முடியும் உங்களிடம் 2 அளவுரு வேய்புல் இருந்தால் பின்னர் நாம் நம்பகத்தன்மையற்ற அணிக்கோவையைக் கணக்கிடலாம் நம்பகத்தன்மையற்ற அணிக்கோவை என்றால் என்ன 1 இது நம்பகத்தன்மையற்ற அணிக்கோவை என்று அழைக்கப்படுகிறது நான் அதற்கு முன்பு குறிப்பிட்டதுபோல் 1 எனவே நீங்கள் நம்பகத்தன்மை கொண்டிருந்தால் அது நம்பகத்தன்மையற்ற அணிக்கோவை என்று அழைக்கப்படுகிறது இதை நேரியல் செய்யமுடியும் இதை எப்படி நேரியல் செய்வது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் இதை இதை இதை நேரியல் செய்தால் இதுபோன்ற பதம் கிடைப்பதோடு நீங்கள் நிறைவு செய்வீர்கள் Q என்பது இந்த நம்பகத்தன்மையற்ற அணிகோவை இப்போது இது பார்ப்பதற்கு y என்பது m x plus b வகை சமன்பாட்டிற்கு சமமாக இருக்கிறது இதில் உங்கள் x என்பது நேரத்திற்கு சமம் ஆகும் Q எதிர் t இன் தரவு என்னிடம் இருந்தால் நான் செய்ய வேண்டியது இதை இதற்கு எதிராக வரைவுசெய்யவேண்டும் மற்றும் சாய்வு எனக்கு கொடுக்கும் மன்னிக்கவும் ln க்கு எதிராக இதனை வரைவுசெய்யவேண்டும் மறந்துவிடாதீர்கள் சாய்வு எனக்கு βவைக் கொடுக்கும் மற்றும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி மற்றொன்றை எனக்கு கொடுக்க வேண்டும்அது இப்படித்தான் இதை நீங்கள் செய்யவேண்டும் ஆகவே நம்பகத்தன்மையற்ற தரவு q t ஐ நேரத்தின் செயல்பாடாகக் கொண்டுள்ளோம் இதை 1 1 Q ln ஐ எடுத்து கணக்கிட்டு பின்னர் மீண்டும் ln ஐ எடுத்து அதனை t யின் மடக்கைக்கு எதிராக வரைவு செய்ய வேண்டும் மற்றும் சாய்வு உங்களுக்கு βவைக் கொடுக்க வேண்டும் மற்றும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பதத்தினை வழங்க வேண்டும் சொல் எனவே இது மற்றொரு அணுகுமுறையாகும் இதன் மூலம் இந்த அளவுருக்களை நாம் மாதிரியில் கணக்கிட முடியும் நாம் மேலும் போக போக சில வினாக்களைப் பார்ப்போம் ஏனென்றால் வினாக்களைச் செய்வது மேற்கொண்டு எப்படி செல்லலாம் என்பது பற்றி உங்களுக்கு நிறைய யோசனைகளைத் தருகிறது என நான் நினைக்கிறேன் இவற்றை அல்லது நம்பகத்தன்மையற்ற மதிப்புகளை நாம் வரைவுசெய்து தீர்மானிக்க முடியும் பின்னர் இந்த வகை கணக்கீடுகளையும் முடிவுகளையும் நாம் உண்மையில் அடைய முடியும் எனவே அடுத்த வகுப்பில் நாம் மேலும் தொடருவோம் தங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் வேய்புல் பரவல் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை செயல்பாடு தோல்விக்கான சராசரி நேரம் நிகழ்தகவு வேய்புல் தோல்வி விகித செயல்பாடு அளவுருக்கள் நம்பகத்தன்மையற்ற அணிக்கோவை அளவுரு மதிப்பீடு